காலை வணக்கம் WS ஐ கணக்கிட நாம் தோராயமான முறையை பயன்படுத்தினோம் நம்முடைய நோக்கம் என்னவாக இருந்தது நாம் ஏற்கனவே WO ஐக் கணக்கிட்டுள்ளோம் நமக்கு எப்படி WOஐ கணக்கிடுவது என்று தெரியும் அனைத்து பணி தேவைகளையும் பூர்த்தி செய்தோம் எரிபொருள் பயன்பாட்டின் அளவை கொண்டு கணக்கிட்டும் எனவே நான் WS விற்கு சில மதிப்புகளை எடுத்துக்கொண்டால் நமக்கு WOS என்பதன் மதிப்பு தெரியும் அதாவது அதன் மதிப்பை A உதாரணமாக 100 kgm2 என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கிருந்து WO ன் மதிப்பு எனக்கு தெரிந்திருப்பதால் S ன் மதிப்பை என்னால் பெற முடியும் இதன்மூலம் S ன் மதிப்பு அதாவது இறக்கையின் பரப்பளவு தெரிந்து கொண்டதனால் இப்போது என்னால் பரப்பளவைக் கொண்டு புலன் விகிதத்திற்கு சில மதிப்புகளை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உதாரணமாக புலன் விகிதத்தின் மதிப்பு 8 என்று எடுத்துக்கொண்டால் நான் பெறுகின்ற இறக்கையின் பரப்பளவு பகுதி சுமாராக 10m2 வரும் இது ஒரு எண் ஆகும் எனவே b2S 8 என்று நமக்கு தெரியும் b8SW அல்லது நான் SW விற்கு என்ன எழுதுவது எனவே அங்கிருந்து இறக்கையின் நீளத்தை பெறுவேன் இறக்கையின் நீளம் தெரிந்தால் bc என்பது இறக்கையின் பரப்பளவு ஆகும் என்பது எனக்குத் தெரியும் அதிலிருந்து கார்டின் மதிப்பை கணக்கிட முடியும் எனவே கார்டின் மதிப்பு என்ன நான் இந்த எண்ணை எடுத்துக் கொண்டால் எனக்கு வருவது b810 இது சுமாராக 9m இருக்கும் இறக்கையின் நீளம் 9 m மற்றும் c 10 C109 1 2 எனவே இது எனது வழக்கமான வடிவமைப்பு நீங்கள் செவ்வக இறக்கையின் புலன் விகிதத்தின் சூத்திரத்தை கொண்டு சரிபார்த்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது bc8 என்று வரும் 𝑐 b89C 1 1 இவைகளைப் போல இப்போது உங்களுக்கு இறக்கையின் நீளம் மற்றும் இறக்கையின் கார்டு ஆகியவற்றைக் கொண்ட இறக்கையின் பரப்பளவு தோராயமாக 10m2 வரும் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டு முக்கியமான பணிகள் உள்ளன அந்த முக்கியமான பணிகள் என்ன என்னிடம் இறக்கையின் பரப்பளவு SW உள்ளது இவற்றுக்கு சுமாராக 10m2 எடுத்துள்ளேன் என்னிடம் b 9m மற்றும் c 1 15m உள்ளது எனவே முக்கியமான இரண்டு பணிகள் என்ன எனது இறக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் மித வேக இறக்கைக்கு எவ்வளவு டேப்பர் விகிதம் தரவேண்டும் பொதுவாக டேப்பர் விகிதம் என்பது CTCR அதன் மதிப்பு பொதுவாக 0 45 முதல் 0 நான் இவ்வாறு செய்தால் நாம் எல்லிப்டிக் லிப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பின்னோக்கி செல்கிறோம் அதனால் நம்முடைய தூண்டப்பட்ட இழு விசை குறையும் ஏரோஃபாயிலில் ஏதேனும் சிக்கல் உள்ளது என்றால் நீங்கள் இங்கே ஏரோஃபாயிலை வைக்கலாம் மற்றும் எய்லரான் இங்கே இருப்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எய்லரான் தேவையில்லை என்றால் அல்லது இந்த பகுதி எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் ஸ்டால் ஆகும் அல்லது மறைமுகமாக இந்தப் பகுதி இப்பகுதியை விட முன்பே ஸ்டால் ஆக வைக்கலாம் எனவே அதன்படி நீங்கள் வெவ்வேறு ஏரோஃபாயிலின் tc வெவ்வேறு கேம்பர் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் ஜாமென்ட்ரிக் டுவேஸ்ட் தரலாம் அதாவது இறக்கையின் முனையை சிறிது எதிர்மறை கோணத்தில் வைக்கலாம் எனவே குறிப்பிட்ட கோணத்திற்கு இந்தப் பகுதி ஸ்டால் ஆகும் இந்தப் பகுதி ஸ்டால் ஆகாது ஆகவே உங்களின் எய்லரான் செயலாக்கம் உடையது எனவே அந்த அனைத்து விவரங்களும் முதல் கட்டமாக தேவைப்படுகின்றன நாம் கார்டு மற்றும் இறக்கையின் நீளம் ஆகியவற்றை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நான் டேப்பர் விகிதம் எடுக்கும் சமயத்தில் ஒரு கேள்வி வரும் அதாவது நான் எடுக்கவேண்டிய கார்டு என்ன ஏனென்றால் கார்டு இறக்கையின் நீளம் முழுவதும் மாறுபடும் எனவே நாம் மீண்டும் நம்மிடம் உள்ள சராசரி ஏரோடைனமிக் கார்டு என்ன என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் ஆனால் நாம் அவற்றை பயன்படுத்தும் ஒரு உதாரணத்தை கணக்கை பார்த்து புரிந்து கொள்வோம் எனவே இது ஒரு அம்சம் ஆகும் இரண்டாவது விஷயம் இறக்கை என்பது ஒரு விமானத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் அதன் முதன்மையான பங்களிப்பு என்பது விமானத்திற்கு தேவையான எழு விசையை உருவாக்குவதாகும் எனவே நான் ஒரு பியூஸ்லேஜ் மற்றும் காக்பிட் வரைந்தால் எழுகின்ற கேள்வி என்னவென்றால் இந்த இறக்கையை நான் எங்கே பொருத்துவது எங்கு எதை பொருத்து பொருத்துவது விமானத்தின் CG பொருத்து பொருத்தவேண்டும் நான் மற்றும் எவ்வாறு இறக்கையை பொருத்துவது ஆனால் பின்னர் இறக்கையை அங்கு வைப்பதற்கான தேவைகள் என்ன என்பனவற்றை எனக்கு தெரிந்தால் என்னுடைய பதில்கள் சுலபமானது அவற்றை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் இந்த நேரத்தில் இந்த சிக்கலில் நாம் சில விஷயங்களை திருத்துகிறோம் இதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் இறக்கையை எங்கு பொருத்துவது என்று உங்களுக்குத் தெரியும் நான் இப்போது பேசப் போவதை உங்களால் யூகிக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நினைக்கிறேன் நான் ஸ்திரத்தன்மை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் புறப்படுவது பறப்பது ஏறுவது இறங்குவது மற்றும் லாய்ட்டர் ஆகியவற்றுக்கு தேவையானது எவ்வித பணி தேவைகளை நாம் தேர்ந்தெடுத்தாலும் நாம் விமானம் நிலையான நிலைத்தன்மையும் மற்றும் மாறும் நிலைத்தன்மையும் உடையது என்று எடுத்துக் கொள்கிறோம் எனவே நான் ஸ்திரத்தன்மை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் எனவே நாம் ஸ்திரத்தன்மையைப் பற்றி விவாதிக்கும்போது நிலையான நிலைத்தன்மை என்பதை பார்த்தோம் மற்றும் நீங்கள் நிலையான ஸ்திரத்தன்மையை எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் இது சமநிலையில் இருக்கும் விமானத்தை சமநிலையிலிருந்து தொந்தரவு செய்யும்போது விமானத்தின் ஆரம்ப போக்கு ஆகும்

விமானத்தின் ஆரம்ப போக்கு என்பது விமானம் எவ்வாறு சமநிலைக்கு திரும்புகிறது என்பதாகும் அதன் சமநிலையிலிருந்து தொந்தரவு செய்தவுடன் அதாவது நான் ஒரு உதாரணமாக ஸ்பிரிங் மற்றும் மாஸ் அமைப்பை எடுத்துக்கொண்டால் நான் இவற்றை சமநிலை வைக்கிறேன் இப்போது நான் அதை சமநிலையிலிருந்து தொந்தரவு செய்தவுடன் நான் இங்கே சொல்வது என்னவெனில் நீங்கள் உடனடியாக ஸ்பிரிங்கின் விசை செயல்படுவதை காணலாம் மற்றும் இது சமநிலைக்கு முயற்சிக்கிறது எனவே இதுவே சம நிலைக்கு தள்ளும் ஆரம்ப போக்கு ஆகும் எனவே இந்த வகையான ஆரம்ப போக்கை கொண்டிருந்தால் அது நிலையான நிலைத்தன்மை உடையதாகும் ஒரு விமானத்திற்கு நான் இறக்கையின் வழியாக காட்சிப் படுத்துகிறேன் மற்றும் உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டது இறக்கை மற்றும் ஸ்பிரிங் ஆகும் எனவே இது சமநிலையாக இருந்தால் அதன் சமநிலையைப் நான் தொந்தரவு செய்து விட்டால் அது சமநிலைக்கு மீண்டும் வர முயற்சிக்கும் ஆகவே இது நிலையான நிலைத்தன்மையைக் கொண்டுள்ளது நீங்கள் விமானத்திற்கு நிலையான நிலைத்தன்மை உடையனவாக இருக்க நீங்கள் காற்றியக்கவியல் அடிப்படையிலான சில சாதனங்களை கொண்டிருக்க வேண்டும் சமநிலையில் இருக்கும் கோணத்தை மாற்றினால் அவை ஸ்பிரிங்கை போல செயல்பட வேண்டும் அப்போது விமானம் தானாகவே கீழ் நோக்கு திருப்புமையை உருவாக்க வேண்டும் நான் பிச்சிங் முமண்ட் பயன்படுத்துகிறேன் திருப்பத்திற்காக பார்த்தால் இது விமானத்தின் x இது y இது z எனவே பிச்சிங் முமண்ட் என்பது y அச்சு பற்றிய கோண இயக்கம் ஆகும் வழக்கமாக நாம் மூக்கு மேலே சென்றால் நேர்மறை என்றும் மூக்கு கீழே சென்றால் எதிர்மறை பிச்சிங் முமண்ட் எடுத்துக் கொள்கிறோம் நாம் பிச்சிங் முமண்ட் குணகத்தை Cm டைனமிக் அழுத்தம் இறக்கையின் பரப்பளவு மற்றும் விமானத்தின் மீன் ஏரோடைனமிக் கார்டு ஆகியவற்றுடன் நான் டைம்மெஷினைலஸ் செய்கிறோம் எனவே இது நிலையான ஸ்திரத்தன்மை பற்றிய புரிதல் ஆகும் மற்றும் இது ஒரு மீட்டர் வடிவத்தில் மாற்றும்போது நாம் அறிந்து கொண்டோம் நான் Cm மற்றும் வரைபடத்தை வரைகிறேன் அப்போது இது இவ்வாறு மாறுதல் அடைகிறது மற்றும் இது இவ்வாறு மாறுதல் அடையலாம் எனவே 1 2 3 மற்றும் நான் ஒரு கேள்வி எழுப்பினோம் எது நிலையான நிலைத்தன்மை கொண்டது எனவே அதற்காக நான் நினைவுபடுத்த முயற்சிக்கிறேன் நாம் அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது அவற்றை கணக்கிட நாம் சமநிலைக்கு தரும் சிறிய தொந்தரவு என்ற அடிப்படையில் சிந்திக்கவேண்டும் எனவே நான் முதலானவற்றை எடுத்துக் கொள்கிறேன் சமநிலை என்பது அனைத்து விசைகளும் மற்றும் அனைத்து திருப்புமைகளும் மதிப்புகளை எடுத்துக்கொண்டால் 0 ஆகும் இதுவே சமநிலையின் முக்கிய கருத்து ஆகும் எனவே நான் சமநிலையை தொந்தரவு செய்தால் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் இது எதிர்மறை பிச்சிங் முமண்ட் அளிக்கும் எனவே என்ன நடக்கிறது 𝛼 என்பது இங்கே உள்ள கோணம் ஆகும் எனவே வை அதிகரித்தால் இது குறைந்து மீண்டும் அதே 𝛼 0 1 2 டிகிரிக்கு வந்துவிடும் ஏனென்றால் கீழ்நோக்கு பிச்சிங் முமண்ட் அதாவது எதிர்மறை பிச்சிங் முமண்ட் உருவாக்கின்றது எனவே இது திரும்பி இதற்கு வந்துவிடும் அதுவே தலைகீழாக வேறுபாடுகள் இருந்தால் இது நேர்மறை பிச்சிங் முமண்ட் உருவாக்கி மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும் எனவே Cmமற்றும் 𝛼 வரைபடம் நிலையான நிலைத்தன்மையின் வேறுபாடுகளை குறிக்கின்றது அதாவது CmΔ𝛼 ன் மதிப்பு 0 விற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதன் சூத்திரம் பின்வருவது Cma0 நிலையான நிலைத்தன்மைக்கான நிபந்தனை இதுதான் இரண்டாவது வரியில் உள்ளவற்றை நாம் விவாதித்தோம் இரண்டாவது வரி மீண்டும் கூறுகிறது அதாவது சமநிலை புள்ளி இங்கே இருக்கிறது என்று ஏனென்றால் Cm ன் மதிப்பு 0 ஆகும் இங்கே நான் சில காரணங்களுக்காக 𝛼 சமநிலைவற்றிலிருந்து அதிகரித்தால் எதிர்மறை பிச்சிங் முமண்ட் உருவாக்கும் எனவே இந்த விஷயத்தில் விமானம் சமநிலைக்கு திரும்பச் செல்ல முயல்கிறது எனவே சமநிலை புள்ளி நிலையான நிலைத்தன்மை கொண்டதாகும் இந்த சமநிலை புள்ளியில் விமானம் நிலையான நிலைத் தன்மை கொண்டதாகும் இது ஒன்றும் புதிதல்ல அது சூத்திரம் பின்வருவது Cma0 சமநிலை புள்ளியில் அதன் மதிப்பு 0 ஆகும் எனவே சமநிலை புள்ளியை பொருத்து Cma ன் மதிப்பு எதிர்மறை ஆகும் எனவே முதலாவது மற்றும் இரண்டாவது ஆகிய இரண்டும் நிலையான நிலைத்தன்மை கொண்டிருக்கிறது ஆனால் நாம் இரண்டாவதை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இரண்டாவதில் தான் நேர்மறை 𝛼 வில் ட்ரிம் ஆகிறது இறுதியாக நமது நோக்கம் எழு விசை உருவாக்குவதாகும் மற்றும் எடையை சமநிலை படுத்துவதாகும் எந்த வகையான பயணத்திற்கும் நாம் எழு விசை உருவாக்க வேண்டும் எனவே நான் நேர்மறை 𝛼 வில் பறக்க விரும்புவேன் எனவே Cma ன் மதிப்பு 0 விற்கு மிகாமலும் மற்றும் 𝛼 நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் நாம் அவற்றின் இடைமறிப்பு பார்த்தால் Cmo0 எனவே நிலையான நிலை தன்மைக்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளது அவைகள் Cma 0 மற்றும் Cmo0 ஆகும் இது நேர்மறை 𝛼 வில் ட்ரிம் ஆவதை பூர்த்தி செய்கிறது இவைகள் நமக்கு தெளிவாக இருக்கின்றது நீங்கள் இதை விமான நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடு வகுப்பில் பார்த்திருப்பீர்கள் அதை நாம் விரிவாகப் பார்த்தால் இவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் விமானத்தின் இறக்கை எங்கே வைப்பது என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயல்வோம் மேலும் ஒரு விஷயத்தை நினைவு கூறுங்கள் நான் Cma சூத்திரத்தை பின்வருமாறு எழுதுகிறேன் CmaCmCLCLa அனைத்துவற்றையும் நேரியலாக கருதியுள்ளோம் எனவே நிலையான நிலைதன்மைக்கான நிபந்தனை Cma0 என்பதை நான் கூறியிருக்கிறேன் அதாவது நிலையான நிலைத்தன்மைக்கு Cma0 என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் உயர் விசையின் சாய்வு எப்பொழுதுமே நேர்மறையாக இருக்கும் என்பதனால் எனவே நான் Cma அல்லது CmCL ஆகியவற்றிலிருந்து என்னால் கணக்கிட முடியும் இப்போது நாம் 𝐶m0 பார்த்தால் இதற்கான நிபந்தனைகளை பிறகு பார்ப்போம் இப்போது 𝐶m பார்ப்போம் உதாரணமாக இரு சமச்சீரான இறக்கை என்று எடுத்துக்கொள்வோம் மற்றும் உதாரணமாக ஏரோடைனமிக் சென்டர் இங்கு உள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது இதனின் காற்பங்கு புள்ளி தோராயமாக இங்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் நாம் அந்த கேள்விக்கு பதிலளிக்க முயல்கிறோம் இதன் பொருளை எவ்வாறு கணக்கிடுவது அதாவது விமானம் பறக்கும் போது உள்ள நிலையான நிலைத்தன்மையை பூர்த்தி செய்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது எனவே நாம் உதாரணமாக இறக்கை மட்டும் எடுத்துக் கொள்வோம் அதாவது வால்பகுதி அல்லாது இறக்கையை கொண்டு பறக்கும் விமானத்தை எடுத்துக்கொள்வோம் நான் சமச்சீரான இறக்கையை எடுத்துள்ளேன் இப்போது நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த Cma0 அல்லதுCmCL0 பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது இந்த தருணத்தில் பிச்சிங் முமண்ட் எழுதினால் இது இந்த புள்ளியை பொருத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து பிச்சிங் முமண்ட்களும் CG பொருத்து இருக்கிறது எனவே CG எங்கு உள்ளது என்பதை நான் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது Cm அதாவது நான் டைம்மெஷினைலஸ் பிச்சிங் முமண்ட் ஆகும் அது CG பொருத்து விமானத்தின் மேல் செயல்படுகிறது எனவே உதாரணமாக நான் CG யை இறக்கையின் ஏரோடைனமிக் சென்டருக்கு பின்னால் வைத்தால் என்ன நடக்கும் நான் இதைச் செய்தால் அதாவது CG யை இறக்கையின் ஏரோடைனமிக் சென்டருக்கு பின்னால் வைக்கிறேன் ஏரோடைனமிக் சென்டர் என்பது உருவகப்படுத்தப்பட்ட புள்ளியாகும் அதில் பிச்சிங் முமண்ட் 𝛼 வை பொருத்து மாறாது இது இவ்வாறு இருந்தால் நான் இந்த வடிவமைப்பு நிலையான நிலைத்தன்மையை கொண்டு உள்ளதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லது நான் பறக்கும் கோணத்தை மாற்றினால் கீழ் நோக்கு பிச்சிங் முமண்ட் உருவாக்கி மாற்றிய கோணத்தை குறைத்து சமநிலை புள்ளி திரும்பி வரும் தன்மையைக் கொண்ட உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக நான் 5 டிகிரி சமநிலையில் பறக்கின்றேன் அப்பொழுது 0 5 டிகிரி கோணம் மாற்றினாலும் விமானம் நிலையான நிலைத்தன்மை கொண்டுள்ளது என்றால் விமானம் மீண்டும் சமநிலை புள்ளியான 5 டிகிரி கோணத்திற்கு திரும்பி வரவேண்டும் அதற்கு கீழ்நோக்கு திருப்புமையை உருவாக்க வேண்டும் அதனால் 0 5 டிகிரி தேவையை இது பூர்த்தி செய்யும் எனவே நேர்மறை வை பார்ப்போம் நாம் ஏரோடைனமிக் சென்டரில் குறிப்பிட்டுள்ள L வரைந்தால் அது வேகம் திசையனுக்கு செங்குத்தாக இருக்கும் ஆனால் அதன் கோணம் சிறியது எனவே நான் இவ்வாறு வரைகின்றேன் லிப்ட் இங்கு இருந்தால் a c இங்கு இருக்கிறது இது CG யைப்பற்றி மேல் நோக்கு திருப்புமையை தரும் அதனால் விமானத்தின் கோணம் மேலும் அதிகரிக்கும் எனவே இதனால் ஆரம்ப நிலையில் எதிர்மறையை திருப்புமையை உருவாக்க முடியாது எனவே இதில் உள்ள செய்தி என்ன ஏரோடைனமிக் சென்டர் CG முன் இருந்தால் இவற்றினால் மீட்டெடுக்கும் திருப்புமையை உருவாக்க இயலாது இது நிலையான நிலை தன்மையில் உள்ள ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது எனவே இது தரும் பதில் என்னவென்றால் இது ஏரோடைனமிக் சென்டருக்கு முன்பு CG வைத்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் நான் நேர்மறை கோணத்தை தந்தால் அங்கு லிப்ட் ΔL லிப்ட் கிடைக்கும் இது கீழ்நோக்கு திருப்புமையை வழங்கும் ஆம் நிச்சயமாக இது கோணத்தின் உயர்வை கட்டுப்படுத்தி சமநிலைக்கு தள்ள முயற்சிக்கும் எனவே நாம் இதனை நிலையான நிலைதன்மை கொண்டுள்ளது என்று கூறுகிறோம் எனவே இதில் உள்ள செய்தி என்ன நான் ஒரு பறக்கும் இறக்கையை வடிவமைக்கிறேன் என்றால் நான் CmCa ன் மதிப்பை 0 மிகாமல் வைத்திருக்க வேண்டும் அதனால் நான் இறக்கையின் a விமானத்தின் CG பின் இருக்க வேண்டும் இப்போது விமானத்தின் Cm மற்றும் 𝛼 வரைபடத்தை வரைந்தால் அது எவ்வாறு இருக்கும் எனக்கு 𝛼 0 இல் உள்ள Cm ன் மதிப்பு என்ன இது சமச்சீர் ஏர்ஃபாயிலுக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே 𝛼0 இல் CG இங்கே உள்ளது மற்றும் a c இங்கே இருக்கிறது 𝛼0 இல் சமச்சீர் ஏர்ஃபாயில் என்பதால் எந்த லிப்ட் இருக்காது எனவே பிச்சிங் முமண்ட் மதிப்பு 0 ஆகும் எனவே Cm ன் மதிப்போம் 0 ஆகும் உதாரணமாக நேர்மறை கோணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு என்ன நடக்கும் அந்த நேர்மறை கோணத்தில் லிப்ட் இருக்கும் அதனால் கீழ்நோக்கு திருப்புமை கிடைக்கும் கோணம் நேர்மறை என்றால் பிச்சிங் முமண்ட் எதிர்மறையாக இருக்கிறது எனவே கோணம் நேர்மறை என்றால் பிச்சிங் முமண்ட் எதிர்மறை ஆகும் அதைப்போலவே கோணம் எதிர்மறையாக இருந்தால் லிப்ட் எதிர்மறையாக இருக்கும் மேல் நோக்கு பிச்சிங் முமண்ட் தரும் நீங்கள் இவ்வாறு பார்த்தால் இது என்னுடைய a இது என்னுடைய CG கோணம் எதிர்மறை என்றால் கீழ் நோக்கிய உயர் விசை பின்பு CG பற்றிய மேல்நோக்கு திருப்புமை ஆகும் எதிர்மறைக்கு நேர்மறை பிச்சிங் முமண்ட் இந்த விமானத்திற்கு வரைந்தால் Cm மற்றும் 𝛼 வரைபடம் இவ்வாறு இருக்கும் இது நிச்சயமாக சமநிலைக்கு தேவைப்படும் நிபந்தனையை CmCa0 பூர்த்தி செய்கிறது சமநிலை இங்கே உள்ளது மற்றும் அதன் சாய்வு இங்கிருக்கிறது எனவே இப்போது நாம் இரண்டாவது நிபந்தனையை பார்ப்போம் இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் கோணத்தின் மதிப்பு 0 அல்லாத நிலையில் ட்ரிம் புள்ளி நேர்மறை 𝛼 வில் இருந்து உயர் விசை தரவேண்டும் நாம் சமச்சீர் ஏர்ஃபாயில் இறக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு உதாரணமே எனது இந்த நிபந்தனை பூர்த்தியாகவில்லை ஏனென்றால் ட்ரிம் ஆகும் கோணத்தின் மதிப்பு 0 மாக இருக்கிறது எனவே சமச்சீர் பறக்கும் இறக்கைக்கு ட்ரிம் புள்ளியில் உயர் விசை தர இயலாது எனவே நான் பறக்க வேண்டும் என்றால் பறக்கும் இறக்கையின் நிலைத்தன்மையின் வேறுபாடுகள் இவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் இதனுடைய சாய்வு எதிர்மறையாக இருக்கும் அது நமக்கு தேவையானது அல்ல 𝐶mo 0 எனவே என்னால் இந்த ஏர்ஃபாயில் அல்லது இறக்கையில் என்ன செய்ய முடியும் சமச்சீர் ஏர்ஃபாயிலுக்கு 𝛼 0 ஆக இருந்தால் 𝐶mo 0 ஆக இருக்க முடியாது இரண்டாவதாக கேம்பர்டு ஏர்ஃபாயிலாக இருந்தால் CG இங்கே உள்ளது a c இங்கு உள்ளது 𝛼 0 ஆக இருந்தால் என்ன நடக்கும் 𝛼 0 ஆக இருக்கும்போது CL மற்றும் 𝛼 வரைபடம் இவ்வாறு இருக்கும் அதனால் 𝛼 0 ஆக இருக்கும்போது நேர்மறை உயர் விசை 𝐶LO இருக்கும் ஆகவே இங்கே 𝐶LO இருக்கிறது இது CG பற்றிய எதிர்மறை திருப்புமை வழங்கும் மேலும் கேம்பர்டு ஏர்ஃபாயிலுக்கு Cmac ன் மதிப்பு எதிர்மறையாக இருக்கும் தோராயமாக 0 02 முதல் 0 05 வரை இருக்கும் எனவே இங்கு என்ன நடக்கிறது கேம்பர்டு ஏர்ஃபாயிலை பறக்கும் இறக்கையில் பொருத்தினால் 𝛼 0 ஆக இருக்கும்போது மொத்த Cm ன் மதிப்பு எதிர்மறையாக இருக்கின்றது இது கேம்பர்டுக்கு ஆனது நான் நேர்மறை கோணத்தில் ட்ரிம் செய்ய இயலாது ஆம் a யை CG பின் வைப்பதன் மூலம் என்னால் நிலையான நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் ஆனால் எனக்கு இவ்வாறு வேண்டுமென்றால் அதாவது Cm ன் மதிப்பு 0 கோணத்தில் நேர்மறையாக வேண்டும் அப்போது இதற்கான வழி என்ன நான் கேம்பர்டு ஏர்ஃபாயிலுக்கு பதிலாக சமச்சீர் ஏர்ஃபாயிலை பயன்படுத்தினால் இதை நான் தலை கீழாக செய்ய வேண்டும் இறக்கையை இவ்வாறு வைத்து அவற்றின் எதிர்மறை கேம்பர் பயன்படுத்த வேண்டும் அது இவ்வாறு சிறிதளவு இருக்கும் நான் இதை ஏர்ஃபாயிலுக்காக செய்தால் 𝛼 0 இல் என்ன நடக்கிறது நீங்கள் இங்கு பார்த்தால் விசை இருக்கிறது அது CG பற்றிய Cm வழங்கும் அதன் மதிப்பு 0 விட மிகாமல் இருக்கும் அதாவது அதன் மதிப்பு எதிர்மறையாக இருக்கும் நான் ரிஃப்ளெக்ஸ் ஏர்ஃபாயிலை பொருத்தி a c யை CG வைத்தால் என்னால் CM மற்றும் 𝛼 வரைபடத்தில் இவ்வாறான வேறுபாடுகளை பெறமுடியும் எனவே இப்போது ட்ரிம் புள்ளி உள்ளது அங்கு கோணத்தின் மதிப்பு நேர்மறையாக இருக்க என்னால் எடைக்கு நிகரான உயர் விசையை அனைத்து கோணத்திற்கும் அனைத்து டைனமிக் அழுத்தத்திற்கும் உருவாக்க முடியும் மேலும் கடந்த வகுப்பை நினைவு கூர்ந்தால் கேம்பர்டு ஏர்ஃபாயிலை பயன்படுத்தி எவ்வாறு நேர்மறை 𝐶mo பெறுவது என்பதை பார்த்தோம் உதாரணமாக நான் கேம்பர்டு ஏர்ஃபாயிலுக்கு நேர்மறை Cmo பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எவ்வாறு பார்ப்பது உதாரணமாக இது என்னுடைய கேம்பர்டு ஏர்ஃபாயில் என்றால் இது a என்பது உங்களுக்கு தெரியும் மற்றும் இங்கு உங்களிடம் விமானத்தின் Cmac உள்ளது அதன் மதிப்பு எதிர்மறையாக இருக்கின்றது இப்போது நான் a யை CG முன் வைத்தால் இந்த இடத்தை புரிந்துகொள்ளுங்கள் அதாவது a யை இறக்கையின் CG முன் வைக்கின்றேன் நம்மிடம் வால்பகுதி இல்லை விமானத்தின் உடற் பகுதியும் இல்லை ஆகவே இது நிலையான நிலைத்தன்மை அற்றதாகும் ஆனால் இந்த வடிவமைப்பு நமக்கு நேர்மறை Cmo தருகின்றது அதாவது CmCL 0 நிலையான நிலைத்தன்மை அற்றதற்கு ஆனால் Cmo ன் மதிப்பு நேர்மறையாக இருக்கின்றது ஏனென்றால் இது இறக்கையின் a என்று இருந்தால் அங்கு 𝐶mac ன் மதிப்பு நேர்மறையாக இருக்கின்றது மற்றும் CG இங்கு உள்ளது எனவே கேம்பர்டு ஏர்ஃபாயில் 0 கோணத்தில் 𝐶LO இருக்கும் எனவே 𝐶ma0 𝐶mac 𝐶LO மற்றும் நான் நேர்மறையாக மதிப்பை கணக்கிடுகிறேன் எனவே இந்த சூத்திரம் 𝐶mac 𝐶LO 𝐶m0 ன் மதிப்பு நேர்மறை வைத்திருக்க இருக்கும் இடைவெளி x பயன்படுத்தி கேம்பர்டு ஏர்ஃபாயிலால் வரும் எதிர்மறை 𝐶mac சரி செய்ய முடியும் ஏனென்றால் நமக்கு Cmo ன் மதிப்பு நேர்மையாக வேண்டும் எனவே எதிர்மறை 𝐶mac இறக்கையை எடுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் முடியும் என்பதை இறக்கையின் a மூலம் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் a யை இறக்கையின் CG முன் வைத்தால் அது நிலையான நிலைத்தன்மையை வழங்காது எனவே நான் பறக்கும் இறக்கையை பயன்படுத்தினால் நிலையான நிலைத்தன்மையை நிலைப்படுத்த ரிஃப்ளெக்ஸ் ஏர்ஃபாயிலை பயன்படுத்த வேண்டும் இப்போது நம்மால் ட்ரிம் செய்ய முடியும் நான் கேம்பார்டு வகையான பயன்படுத்தி பறக்க நினைத்தால் நமக்கு சிலவிதமான கட்டுப்பாட்டு அமைப்புகள் தேவைப்படும் ஏனென்றால் நிலைத்தன்மை அற்றது என்றால் கட்டுப்படுத்த முடியாது என்பது பொருள் அல்ல என்பது நமக்குத் தெரியும் எனவே நாம் அதைப்பற்றி பார்க்கப்போவது இல்லை அதற்கு பதிலாக நான் இங்கிருந்து எங்கு செல்கிறோம் சரி 𝐶mo விற்கு a யை இறக்கையின் CG முன் வைத்தால் நம்மால் 𝐶mac சமன் செய்ய முடியும் இருப்பினும் முழு விமானத்தின் நிலைத்தன்மையை பார்க்கப்போனால் நான் வால் பகுதியில் ஹரிசாண்டல் டைல் ஸ்டெபிலைசர் பயன்படுத்துவேன் விமானத்தின் நிலைத்தன்மையை நிலைப்படுத்தும் விமானத்தின் இறக்கை வால் உதவிகரமாக செயல்படும் அதாவது இறக்கைக்கு உயர் விசை அளித்தும் வால் பகுதிக்கு நிலைத்தன்மையும் வழங்கும் அதனால்தான் இந்த கிடைமட்ட இறக்கையை ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர் என்று அழைக்கின்றார்கள் மற்றும் செங்குத்து இறக்கையை வெர்டிகல் ஸ்டெபிலைசர் என்று அழைக்கின்றார்கள் இதைப் பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மிக்க நன்றி